ஸ்டர்ம் லியூவில்லி ப்ரொப்லெம்ஸ் கடந்த வீடியோவில் ஹெர்மிடியன் மேட்ரிக்சின் பண்புகள் பற்றி விவாதித்தோம் இந்த வீடியோவில் இந்த ஹெர்மீடியன் மேட்ரிக்சின் பண்புகளை நிரூபிக்க முயற்சிப்போம் ஹெர்மிடியன் மெட்ரிக்ஸ் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்றும் உள்ளீடுகள் காம்ப்லெக்ஸ் எண் என்றும் இந்த மேட்ரிக்ஸின் உள்ளீடுகள் உண்மையானதாக இருக்கும்போது அது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆகும் எனவே சிம்மெட்ரிக் அல்லது ஸ்கியூ சிம்மெட்ரி மேட்ரிக்சின் பண்புகள் அழகாக இருக்கும் அனைத்து ஐகென் மதிப்புகளும் உண்மையானவை n அளவிலான n லீனியர்லி இன்டெபேன்டென்ட் ஐகென் வெக்டார்களுடன் தொடர்புடையவை நீங்கள் இந்த ஐகென் வெக்டார்களைக் கொண்டவுடன் அவற்றை ஆர்த்தோகனல் ஆக்கலாம் மற்றும் இந்த n லீனியர்லி இன்டெபேன்டென்ட் வெக்டார்கள் ஆர்த்தோகோனல் ஆகும் எனவே கடைசி வீடியோவில் நாம் பட்டியலிட்ட அனைத்து பண்புகளையும் ஒவ்வொன்றாகப் பார்த்து நிரூபிப்போம் நான் அதைச் செய்வதற்கு முன் ஸ்கியூ சிம்மெட்ரிக் அல்லது சிம்மெட்ரி வரையறையை பார்ப்போம் இது மிகவும் பொதுவான வழியில் வைக்கப்படலாம் ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அல்லது ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸின் வரையறையானது ஒரு மேட்ரிக்ஸ் An×n ஹெர்மீடியன் அப்போது எங்களிடம் ATA உள்ளது அங்கு AAT மற்றும் AT என்பது A யின் ட்ரான்ஸ்போஸ் ஐக் குறிக்கிறது இதில் A A எனும் போது அதை ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்று சொல்கிறோம் அதே விஷயத்தை நீங்கள் அதை சமமான வடிவத்தில் வைக்கலாம் ஆனால் மிகவும் பொதுவானது நீங்கள் எந்த வெக்டார்களையும் x உடன் டாட் ப்ராடக்ட் எடுத்து பிறகு மற்றொரு வெக்டார் y உடன் ஒரு டாட் ப்ராடக்ட் எடுத்துக் கொண்டால் இது y யில் A செயல்படுவதைப் போல் இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் x உடன் டாட் ப்ராடக்ட் எடுத்துக் கொள்வீர்கள் AX Y X AY அதாவது AX Y X AY மேலே உள்ளது போல இருந்தால் நீங்கள் இந்த உண்மையாக இருந்தால் A ஹெர்மிடியன் என்று சொல்ல முடியும் இச் சமன்பாடானது அனைத்து x y∈ Rnக்கும் உண்மையாக இருக்கிறது அது A A போல உள்ளது நாம் இந்த வரையறை உடன் ஒரு ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் அல்லது ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் ப்ரோபேர்ட்டிக்களை நிரூபிக்க முடியும் பர்ஸ்ட் ப்ரோபேர்ட்டி ஐ நிரூபிக்க முயற்சிப்போம் அதாவது அனைத்து ஐகென் மதிப்புகளும் உண்மையானவை λ ஒரு ஐகென் மதிப்பாக இருக்கட்டும் ஐகென் மதிப்பின் வரையறை என்னவென்றால் பூஜ்ஜியமில்லாத சில தீர்வு v உள்ளது அதாவது Av λv பூஜ்ஜியம் அல்லாத V∈ Rn எனவே உங்களிடம் λ ஒரு ஐகென் மதிப்பாக இருந்தால் அதாவது சிஸ்டம் A λI×X0 க்கான பூஜ்ஜியமற்ற தீர்வு உங்களிடம் உள்ளது தீர்வு சில பூஜ்ஜியமற்ற v ஆக இருந்தால் நீங்கள் கூறலாம் λ ஒரு ஐகென் மதிப்பு என்றும் v என்பது தொடர்புடைய ஐகென் வெக்டார் என்றும் சொல்கிறீர்கள் நான் காட்ட விரும்பும் அனைத்து ஐகென் மதிப்புகளும் உண்மையானவை எனவே A ஒரு ஹெர்மிடியன் என்று கருதுங்கள் Av v λv v எங்களுக்குத் தெரியும் λv vi1nvi vi இங்கே λ ஒரு மாறிலி எனவே நாம் அதை டாட் ப்ரோடக்ட் எடுக்கலாம் மேலே உள்ள சமன்பாடு Av v λv vi1nvi viλv v இங்கே v vஆனது v v இன் டாட் ப்ரோடக்ட் ஐக் குறிக்கிறது இப்போது நீங்கள் Av v v Av ஏனெனில் A ஹெர்மிடியன் இப்போது நான் Av ஐ λv உடன் மாற்றுகிறேன் அது v Avv λv i1nvi vi v v எனவே இது குறிப்பது λv v v v எனவே டாட் ப்ரோடக்ட் v அதாவது v v சமன்பாட்டின் இருபுறமும் உள்ளது இது இதை வகுக்கும்போது நமக்கு 1 ஐ அளிக்கிறது எனவே λ இது λ உண்மையானது என்பதைக் குறிக்கிறது எனவே நீங்கள் ஒரு ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸின் ஐகென் மதிப்பை எடுத்துக் கொண்டால் ஐகென் மதிப்பு உண்மையானதாக இருக்க வேண்டும் ப்ரோபேர்ட்டி 2 ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸின் ஐகென்வெக்டர் ரியல் என்ட்ரிகளைக் கொண்டுள்ளது ஈஜென் வெக்டருக்கு என்ன நடக்கிறது ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸின் ஐகென்வெக்டர்கள் ரியல் என்ட்ரிகளைக் கொண்டிருக்கட்டும் நான் அதை எப்படி காண்பிப்பது V ஆனது 'λ என்ற ஐகென் மதிப்புடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் ஆகும் சில மதிப்புகள் ஐகென் மதிப்பு என்று நீங்கள் சொன்னால் ஐகென் வெக்டார் என்று அழைக்கப்படும் பூஜ்ஜியமற்ற தீர்வு வெக்டார் உள்ளது Av λv வை திருப்தி செய்யும் V என்பது காம்ப்ளெக்ஸ் ஐகென் வெக்டார் என்று வைத்துக்கொள்வோம் பிறகு நீங்கள்Avv ஐ எழுதலாம் நாங்கள் அறிவோம் A உண்மையான உள்ளீடுகளைக் கொண்டிருப்பதை எனவே அனைத்து மெட்ரிகளையும் உண்மையான உள்ளீடுகளுடன் ஸ்கியூ சிம்மெட்ரிக் என்று கருதுகிறோம் எனவே இது உண்மையான ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸ் A காம்ப்ளெக்ஸ் உள்ளீடுகளைக் கொண்டிருந்தால் இந்த ப்ரோபேர்ட்டி உண்மையல்ல A ஆனது ஒரு உண்மையான பதிவுகளுடன் ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்று இருந்தால் இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்று அர்த்தம் ஒரு சமச்சீரான அணி ஒரு சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு ஐகென் வெக்டர் காம்ப்ளெக்ஸ் ஆக இருந்தால் நீங்கள் உண்மையில் அவற்றை உண்மையானதாக்கலாம் உண்மையான ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸின் ஐகென் வெக்டார்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் சமச்சீர் அணி நாம் ஒரு பூஜ்யம் அல்லாத V ஆனது 'λ என்ற ஐகென் மதிப்புடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் இப்போது கருதுவது V காம்ப்ளெக்ஸ் ஐகென் வெக்டர் ஆகும் நான் பார் ஐ எடுத்துக் கொண்டால் என குறிக்கிறது Avv மேலும் அது சமச்சீராக இருந்தால் அது ஹெர்மிடியன் முதல் ப்ரோபேர்ட்டியில் λ எப்போதும் உண்மையானது எனவே vv எனவே நாம் இங்கே கண்டோம் Av v எனவே v பூஜ்யம் அல்ல என்றால்v பூஜ்ஜியமல்ல என்பதைக் குறிக்கிறது v ஒரு ஐகென் வெக்டர் ஆகும் எனவே v காம்ப்ளெக்ஸ் ஐகென் வெக்டர் என்றால் v மற்றும் v லீனியர்லி இன்டெபேன்டென்ட் எனவே நீங்கள் xiy மற்றும் x iy என்று கருதினால் y என்பது பூஜ்ஜியமாக இல்லாவிட்டால் அது ஒரு நிலையானதாக இருக்க முடியாது எனவே அவை லீனியர்லி இன்டெபேன்டென்ட் ஐகன் வெக்டார்களாகும் எனவே இப்போது நான் இரண்டு ஐகென் வெக்டார்கள் v மற்றும் v ஐ தேர்வு செய்கிறேன் 2i ஆல் வகுக்கப்பட்ட தொகை மற்றும் வேறுபாட்டைக் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே ரியல் பார்ட் Revvv2மற்றும் இமாஜினரி பார்ட் Imvv v2i v மற்றும் v ஐ நீங்கள் v ன் லீனியர்லி இன்டெபேன்டென்ட் ரியல் மற்றும் இமாஜினரி பார்ட் ஆக தேர்வு செய்தால் இதன் கூட்டு தொகை மற்றும் வேறுபாடுகளும் லீனியர்லி இன்டெபேன்டென்ட் அவை காம்ப்ளெக்ஸ் ஆக இருந்தால் அவை லீனியர்லி இன்டெபேன்டென்ட் சமச்சீர் மேட்ரிக்ஸுடன் தொடர்புடைய ஐகென் மதிப்பு இருந்தால் மற்றும் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐகென் வெக்டார் இருந்தால் அதன் பார் ம் ஐகென் வெக்டார் என்று பொருள் அதாவதுதொடர்புடைய 2 லீனியர்லி இன்டெபேன்டென்ட் ஐகென் வெக்டார்ளைக் கொண்டுள்ளது λ உடன் மற்றும் ரியல் மற்றும் இமாஜினரி பார்ட் ம் லீனியர்லி இன்டெபேன்டென்ட் எனவே v ன் ரியல்பார்ட் v1 மற்றும் இமாஜினரி பார்ட் v2 எனவே v1 மற்றும் v2 ஆனது λ உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டார்களாகும் v1 மற்றும் v2 ரியல் என்ட்ரிகளை கொண்டுள்ளது எனவே இவை அனைத்தும் ரியல் ஐகென் வெக்டர்ஸ் அல்லது ஐகென் வேல்யூஸ் ஆகும் ஒரு சமச்சீரான அணி வழிமுறையாக இருந்தால் ஹெர்மிட்டியன்னாக இருக்கிறது இதனால் உண்மையான உள்ளீடுகளை AATA கொண்டுள்ளது ஏனென்றால் உங்களிடம் சமச்சீர் மேட்ரிக்ஸ் உள்ளது அதாவது உண்மையான உள்ளீடுகள் அதாவது இந்த ஹெர்மிடியன் ப்ராப்பர்டி இலிருந்து ஐகென் மதிப்புகள் உண்மையானவை என்று நமக்குத் தெரியும் அதனுடன் தொடர்புடைய எந்த ஈஜென் மதிப்பும் சிக்கலான ஐகென் திசையன் என்று சொல்லலாம் பின்னர் இதன் பட்டையும் ஒரு ஐகென் திசையன் எனவே இரண்டு நேர்கோட்டு இண்டிபெண்டென்ட் ஐகென் வெக்டார்கள் உண்மையான பகுதி மற்றும் கற்பனை பகுதிகளும் நேரியல் இண்டிபெண்டென்ட் ஆனவை என்பதைக் குறிக்கிறது எனவே இவை A இன் உண்மையான ஐகென் வெக்டார்கள் ஐகென் மதிப்பு ப்ராப்பர்டி 2 அதனுடன் தொடர்புடையது நீங்கள் உண்மையான உள்ளீடுகளுடன் ஒரு மேட்ரிக்ஸ் மற்றும் அது சமச்சீராக இருந்தால் அனைத்து ஐகென் மதிப்புகளும் உண்மையான தொடர்புடைய ஐகென் வெக்டார்களும் உண்மையான ஐகென் வெக்டார்களாகும் நாம் முன்பு கற்றுக்கொண்ட மற்றொரு சொத்து தனித்துவமான ஐகென் மதிப்புகள் 1647 ஐகென் மதிப்புகள் அனைத்தும் வித்தியாசமாக இருந்தால் λ1≠ λ2 வித்தியாசமாக பிறகு Av11v1 மற்றும் Av22v2 ஏனெனில் v2 என்பது 2 ஐகென் மதிப்பு உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டார் நாம் v1v2ஐ காட்ட வேண்டும் அது 12என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் அதை எப்படி நிரூபிப்பது v1v2வைத்துக்கொள்வோம் பின்னர் v1v2 அப்போதுAv1Av21v12v2 என v1v2 அதனால் 2v22v1 எனவே Av1Av21v12v22v1 இது 1v12v1 இது 12 ஐக்கொடுக்கும் ஆனால் நமக்குத் தெரியும் λ1≠λ2 அதாவது முரண்பாடான வழியில் நீங்கள் ஐகென் வெக்டார்களும் வேறுபட்டவை என்பதைக் காட்டலாம் அதாவது இந்த அனுமானம் தவறு இதுஎன்ற உண்மைக்கு முரணானது v1v2 இது v1v2 என குறிக்கிறது இந்த ப்ராப்பர்டி கடந்த வீடியோவில் பட்டியலிடப்பட்ட தனித்துவமான ஐகென் வெக்டார்கள் தனித்துவமான ஐகென் மதிப்புகளுடன் தொடர்புடையவை மேலும் அவை ஆர்த்தோகனல் என்பதை காட்டலாம் இப்போது v என்பதைக் காட்ட விரும்புகிறோம் v1 மற்றும் v2 ஆகியவை ஆர்த்தோகோனல் λ1 λ2 தனித்துவமான ஐகென் மதிப்புகளாக இருக்கட்டும் பின்னர் ஐகென் வெக்டார்கள் v1 மற்றும் v2 ஆகியவை ஆர்த்தோகோனல் ஆகும் அதாவது டாட் ப்ரோடக்ட் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் நாம் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டாரின் வரையறை எழுத v1 ஆனது λ உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டார் இது குறிப்பது Av11v1 Av22v2 இப்போது இந்த டாட் ப்ரோடக்ட் ஐ கருதுங்கள் Av1 v2 v1 Av2 A என்பது ஹெர்மிடியன் என்பதால் இது வரையறைக்குட்பட்டது அது உண்மையான சமச்சீர் என்று நான் சொல்லவில்லை அதாவது உண்மையில் ஹெர்மீடியன் அது காம்ப்ளெக்ஸ் என்ட்ரி 2137 உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிகள் இருக்கலாம் இப்போது இடது புறம் உண்மையில் Av1 v2 1v1 v2 v1 Av2 v1 2v2 1 λ2ரியல் அல்லது 1v1 v2 v1 2v2 எந்த ஒரு ஐகென் மதிப்புகளும் உண்மையான ஒரு ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் ஆக உள்ளது எனவே டாட் ப்ரோடக்ட் ஐ எடுத்து நாம் எழுதும் போது 1v1 v2 2v1 v2 இப்போது v1 v2 ஐகென் வெக்டார் என்பதால் அவை பூஜ்யம் அல்லாதவை மற்றும் λ1≠λ2 This implies இது λ1 λ2 v1 v2 0 டாட் ப்ரோடக்ட் எடுத்த பிறகு ஏனெனில் λ1 λ2≠0 v1 v2 0 கொடுக்கிறது இது v1 v2 ஆர்த்தோகனல் என்பதை குறிக்கிறது எனவே உங்களிடம் ஏதேனும் தனித்துவமான ஐகென் மதிப்புகள் இருந்தால் அதனுடன் தொடர்புடைய ஐகேன் வெக்டார்கள் எப்பொழுதும் ஆர்த்தோகனல் ஆகும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படி ஆர்த்தோகனல் இல்லையென்றால் அவர்கள் வேறுபட்டவர்கள் அல்ல என்று அர்த்தம் இவை வேறுபடவில்லை என்றால் ஐகென் மதிப்புகளும் வேறுபட்டவை அல்ல அதாவது உங்களுக்கு ரிப்பிட்டேட் ஐகென் மதிப்புகள் உள்ளன மேலும் m முறை ரிப்பிட்டு ஆகும் போது லீனியர்லி இன்டெபேன்டென்ட் ஐகென் வெக்டார் பெறுகிறோம் லீனியர்லி இன்டெபேன்டென்ட் ஆக இருந்தால் முந்தைய வீடியோவில் விளக்கப்பட்டுள்ள கிரஹாம் ஸ்மித் செயல்முறை மூலம் நீங்கள் அவற்றை ஆர்த்தோகோனலாக மாற்றலாம் இதன் மூலம் இந்த ஹெர்மிடியன் மேட்ரிக்ஸுக்கு எங்களிடம் உள்ள பண்புகளைப் பின்பற்ற முயற்சிப்போம் கருத்தில் கொள்வோம் Mλa3xya0xy"a1 xya2xyλa3xy0 xϵa b இங்கே λ என்பது ஒரு அளவுரு அங்கு M≡ a0xd2dx2a1 xddxa2x இதை நாம் எப்போதும் ஹெர்மிடியன் வடிவத்தில் வைக்கலாம் Lyλy L என்பது ஒரு ஆபரேட்டர் L என்பது இங்கே மேட்ரிக்ஸ் இந்த வடிவம் AXλX போன்றது என்றாலும் A ஒரு பொது மேட்ரிக்ஸைக் கருத்தில் கொள்கிறது மேலும் சில எல்லை நிபந்தனைகளுடன் சேர்ந்து நாம் L ஐ ஹெர்மிடியனாக ஆக்கலாம் அதாவது A A எனவே A என்று உங்களுக்குத் தெரிந்தால் உங்களிடம் எல்லா பண்புகளும் உள்ளன எனவே எப்படி முதலில் நாம் Ly λy மற்றும் Ax λx ஐ பொது மேட்ரிக்ஸ் A இல் வைக்க முயற்சிப்போம் ஆனால் இந்த சமன்பாடு சரியானதல்ல சரியான வடிவில் இதை எழுத கருதுவது a0x≠0 for all அனைத்து xϵa b இப்போது அதை a0 ஆல் வகுக்கும் போது y"a1 xa0xya2xa0xyλa3xa0xy0 இன்டெக்ராட்டிங் பாக்டர் pxea1a0dx இப்போது மேலே உள்ள சமன்பாட்டில் இந்த p ஐ பெருக்க வேண்டும் pxy"a1 xa0xpx ya2xa0xpx yλa3xa0xpx y0 மேலே சமன்பாட்டில் 1st இரண்டு டேர்ம்களை இணைத்தால் இதை பின்வருமாறு எழுதலாம் ddxpxdydxq y w y 0 Where qx a2xa0x and wxa3xa0x இப்போது நான் இந்த வடிவத்தில் எழுத முடியும் Ly λy பார்க்கவும் ddxpxdydxqxy w y இரு பக்கமும் w கொண்டு வகுக்கும் போது நமக்கு கிடைப்பது 1wddxpxdydxqxy y xϵa b இந்த அதனால் வடிவம் Ly λy சேர்ந்தது அங்கே L≡ 1wddxpxddxqx L ஒரு ஆபரேட்டராக செயல்படுகிறது இப்போது L ஹெர்மிடியனாக இருக்கும்போது L என்பது ஹெர்மிடியன் என்றால் டாட் ப்ராடக்ட்Lf gf Lg அனைத்து fx gx உண்மைதான் எனவே முன்பு எங்களிடம் வெக்டார்கள் இருந்தன இப்போது நமக்கு பங்க்க்ஷன்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு பங்க்க்ஷன்ற்கும் இது உண்மை இந்த டாட் ப்ராடக்ட் கீழ் கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது f gabfxgx dx wxa3xa0xp ≠ 0 மற்றும் எப்போதும் பாசிட்டிவ் ஆகக் கருதப்படும் போது நமக்கு கிடைப்பது f gabfxgx wdx w வெயிட் பங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே டாட் ப்ராடக்ட் இல் நீங்கள் ஒரு வெயிட் பங்க்ஷன் ஐக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் wx 1 இது செயல்பாடுகளுக்கான வழக்கமான டாட் தயாரிப்பு இதுதான் நீங்கள் வரையறை இந்தப் படிவத்தில் உங்களுக்கு டிஃபரெண்சியல் ஈக்வேஷன் இருக்கும்போதெல்லாம் ஒரு டாட் ப்ராடக்ட் ஐ வரையறுக்க நாங்கள் பயன்படுத்துகிறோம் டாட் ப்ராடக்ட் ன் மேலே உள்ள வரையறையுடன் Lf gf Lg ஹெர்மிட்டியனா இல்லையா என்று பார்ப்போம் இப்போது டாட் ப்ராடக்ட் டெபினிஷன் படி f gabwxfxgx dx ஒருமுறை இந்த ஆபரேட்டர் Ly λy L ஹெர்மிடியன் என்பதை சரிபார்க்கலாம் எனவே நாம் Lf gf Lg for all fxg இந்த டிஃபரெண்சியல் ஆபரேட்டர் L என்பது நமது மேட்ரிக்ஸ்ப் போலவே ஸெல்ப் வெயிட் ஜாயின்ட் A ஹெர்மிடியன் என்றால் அதாவது A A ஐ மேட்ரிக்ஸ் மூலம் நேரடியாகச் சரிபார்க்கலாம் இதை சரிபார்க்க இடது பக்கத்துடன் தொடங்குவோம் L abwx L fx g dxabL fx wx g dx ab1wxddxpxdfdxqfwgx dx abddxpxdfdxqfgx dx எனவே இடது புறம் உண்மையில் வலது புறம் இருப்பதை நாம் பார்ப்போம் நாம் இங்கே வரையறுக்கப்பட்ட இடது பக்கத்துடன் தொடங்கினோம் இப்போது அடுத்த வீடியோவில் இன்டெகிரஷன் பை பார்ட்ஸ் பயன்படுத்துவோம் மற்றும் எந்த டேர்ம்கள் வலது புறத்தில் தோன்றுகின்றன என்பதைச் சரி பார்ப்போம் மேலும் டிஃபரெண்சியல் ஈகுவேஷன் களுக்கு நீங்கள் சில நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் எனவே நீங்கள் சில பௌண்டரி நிபந்தனைகளை கொடுக்க வேண்டும் பௌண்டரி நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டவுடன் இடது புறம் வலது பக்கத்திற்கு சமமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் அது ஹெர்மிடியன் ஆபரேட்டராக இருக்கும் இப்போது நீங்கள் ஹெர்மிடியன் ஆபரேட்டரைப் பெற்றவுடன் மேட்ரிக்ஸ் களுக்கு நாங்கள் பார்த்த அனைத்து பண்புகளும் இங்கே செல்லுபடியாகும் எனவே நாங்கள் நேரடியாக அனாலஜியைப் பயன்படுத்துவோம் பின்னர் இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்